பொறியாளர்கள் மற்றும் பிற துறையினருக்கான உயிரியல் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் உயிரியலில் ஆர்வம் உள்ள அனைவருக்குமான பாடம் இது இப்பொழுது இந்த பாடத்தின் முக்கிய அம்சங்களை இந்த விரிவுரையில் காணலாம் இந்த பாடத்தொகுப்பு என்னால் அதாவது ஜி கே சுரேஷ்குமார் மற்றும் என்னுடன் பணி புரியும் டாக்டர் மதுலிகா டிக்சிட் Dr Madhulika Dixit அவர்களால் எடுக்கப்படும் நான் ஒரு உயிரியல் பொறியாளர் மதுலிகா டிக்சிட் Dr Madhulika Dixit ஒரு உயிரியலாளர் நாங்கள் இருவரும் சேர்ந்து உயிரியல் அல்லாத பிற துறையினருக்கு உயிரியல் குறித்த தகவல்களை சிறப்பாக கொடுக்க முடியும் என்று நம்புகிறோம் உங்களுக்கு ஸ்டெபி ஜோஸ் மற்றும் அபிராம சரண் தேஜ் உங்களுடன் இணைந்து இந்த பாடதிட்டம் முழுமைக்கும் உதவியாக இருப்பார்கள் இது ஒரு நான்கு வார பாடத்தொகுப்பு அதாவது 10 மணி நேரம் ஒவ்வொரு விரிவுரையும் 15 லிருந்து 40 நிமிடங்கள் வரை இருக்கும் மொத்தமாக 10 மணி நேரம் இந்த 10 மணி நேர விரிவுரையை பிரித்து நான்கு வாரங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது ஒரு வாரத்திற்கு இரண்டிலிருந்து மூன்று மணி நேர விரிவுரை வழங்கப்படும் இது நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்குமாறு ஒருங்கிணைத்து கொடுக்கப்படும் இப்பொழுது இந்த பாடத்திட்டத்தின் மதிப்பீடு பற்றி பார்க்கலாம் மதிப்பீட்டை விட கற்றலே முக்கியம் என்பதை நாங்கள் நம்புகிறோம் இருப்பினும் இந்த பாடத்திட்டத்தை கற்பவர்களுக்கு மதிப்பீடு என்பது அவசியம் இந்த மதிப்பீடு இரண்டு வகையில் நடத்தப்படும் ஒன்று அசைன்மெண்ட் மூலம் நடத்தப்படும் அசைன்மென்ட் வாரத்திற்கு ஒன்று என்ற அடிப்படையில் மொத்தம் நான்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படும் ஒவ்வொரு அசைன்மென்ட் டிலும் 10 மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் இருக்கும் இந்த அசைன்மென்ட் இல் இருந்து 25 மதிப்பெண் எடுக்கப்படும் இரண்டாவதாக இந்தப் பாடத்தின் இறுதியில் ஆன்லைன் முறையில் தேர்வு நடத்தப்படும் அந்த தேர்விலும் மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் இருக்கும் இதிலிருந்து 85 மதிப்பெண் எடுக்கப்படும் இந்த இரண்டையும் சேர்த்து இறுதி மதிப்பெண் வழங்கப்படும் இறுதி தேர்வு எழுதுபவர்கள் மட்டுமே சான்றிதழ் பெறுவதற்கு தகுதியானவர்கள் இதற்கான முழு விபரம் என் பி டி எல் வெப்சைட்இல் உள்ளது அதாவது நீங்கள் பெரும் மதிப்பெண்ணிற்கு ஏற்றவாறு சான்றிதழ் வழங்கப்படும் தேர்வில் இடம்பெறும் கேள்விகள் பாடத்திட்டம் முழுவதிலுமிருந்து இருக்கும் பொதுவாக 30 கேள்விகள் எல்லோராலும் எளிதாக பதில் அளிக்குமாறு இருக்கும் 30 இல் இருந்து 80 கேள்விகளை பதிலளிப்பதற்கு ஒருவரின் ஈடுபாடு மற்றும் திறமை முக்கியமாகும் மீதமுள்ள 20 பெறுவதற்கு சிறந்து விளங்குதல் அவசியம் விரிவுரையின் நடுவில் ஆங்காங்கே படிப்பதற்கான மெட்டீரியல்கள் வழங்கப்படும் அதை படித்தால் உங்கள் புரிதலுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த மெட்டீரியல்களில் இருந்து அசைன்மென்ட் கேள்விகள் கேட்கப்படலாம் எனவே இந்த மெட்டீரியல்களை படிப்பது அவசியமானது இந்தப் பாடத்திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ரெபெரென்ஸ் புத்தகம் இது இந்தப் புத்தகத்தின் பெயர் பயாலஜி இதை எழுதியவர் கேம்பல் மற்றும் ரீஸ் இது ஏழாவது பதிப்பு இப்பொழுது இருப்பது பத்தாவது பதிப்பு நான் ஏழாவது எட்டாவது மற்றும் பத்தாவது பதிப்பின் உள்ளடக்க அட்டவணையை பார்த்திருக்கிறேன் இவைகளுக்கு நடுவே சில வித்தியாசம் இருக்கிறது இருப்பினும் உயிரியல் பற்றிய படிப்பின் ஆரம்ப நிலையில் இருக்கும் நாம் இந்த வித்தியாசத்தை பற்றி கவலை பட வேண்டாம் இந்த புத்தகத்தை நான் முழுமையாக பின்பற்றப் போவதில்லை இதிலிருந்து சில பகுதிகளை மட்டுமே நாம் பார்ப்போம் இங்கே இருப்பது தான் ரெபெரென்ஸ் புத்தகங்கள் இந்த புத்தகங்களை அப்படியே பின்பற்ற போவதில்லை இதில் இருந்து தேவையான தகவல்களை மட்டும் எடுத்துக் கொள்வோம் இந்த பாடத்திட்டத்தில் அடுத்த புத்தகம் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி இதை எழுதியவர் ஜெரால்டு கார்ப் இதுவும் ஒரு நல்ல புத்தகம் இந்தப் புத்தகம் கிடைக்கும் பட்சத்தில் வாசிப்பது மிகவும் சிறந்தது சரி இப்பொழுது உயிரியல் பற்றி பார்க்க தொடங்கலாம் உயிரியல் என்றவுடன் உங்கள் நினைவுக்கு வருவது என்ன உங்கள் நினைவுக்கு என்ன வரும் என்பதை நான் அறிவேன் அதை கூடிய விரைவில் நான் சொல்கிறேன் உயிரியல் என்று கூறியவுடன் சில வியக்கத் தகுந்த விஷயங்கள் உங்கள் மனதில் தோன்றலாம் ஒருவரின் கல்விப் பின்னணி பொருத்து இது மாறும் இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிந்துகொள்ள முடியாததாக இருக்கும் எனவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக உள்ளன இதேசமயம் பொறியியல் பயிலும் மாணவர்கள் உயிரியல் என்றாலே பயப்படுவார்கள் இதற்கு காரணம் அவர்கள் பள்ளியில் பயின்ற முறை வேறொன்றுமில்லை இதனடிப்படையில் பொறியியல் மாணவர்களுக்காகவே இந்த உயிரியல் பாடத்திட்டம் அமைக்கப்பட்டது இதன் மூலமாக உயிரியல் பாடத்தின் மேல் உள்ள பயத்தை போக்கலாம் ஆகையால் பொறியியல் மாணவர்களுக்கு இந்த அறிமுக பாடதிட்டம் மூன்றாவது அல்லது அதற்கு பிறகு வரும் செமஸ்டரில் படித்து உயிரியல் மேல் உள்ள பயத்தை போக்கலாம் பொறியாளர்கள் இந்த நூற்றாண்டில் உயிரியல் துறைக்கு பங்களிக்க கூடிய வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் அவர்கள் உயிரியலை பார்த்து பயப்படக்கூடாது பயப்படுவதற்கும் ஒன்றுமில்லை அதேசமயம் குறிப்பாக இந்த நூற்றாண்டில் உயிரியல் துறையில் இருந்தும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆகையால் நாம் உயிரியல் பற்றி ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் காரணம் மனிதன் எதிர்கொள்ளும் சவால்களுக்கான விடைகளை கண்டுபிடிப்பதற்காக வரலாற்று நோக்கில் தோராயமாக ஒரு நூற்றாண்டிற்கு முன்னதாக ஆகாய விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது ஆகாய விமானம் பறவையைப் பார்த்து கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் மனிதன் பறவையைக் கண்டான் அதைப் போலவே தானும் பறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் இதனாலேயே ஆகாயவிமானம் சாத்தியமானது இது ஒரு சாதாரணமான காரியமல்ல இருப்பினும் மனிதன் இதை சாத்தியமாக்கினான் இன்றைய காலகட்டத்தில் தொலைதூர பயணத்திற்கான அடிப்படைத் தேவையாக ஆகாய விமானம் ஆகி விட்டது நிலைத்தன்மை இப்பொழுது முக்கிய அம்சமாகிக்கொண்டு இருக்கிறது நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நிலைத்தன்மையை கருத்தில் கொண்டு செய்யும் பட்சத்தில் இந்த பூமிக்கு கேடு விளைவிக்காமல் வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கும் நல்ல நிலைமையில் தரமுடியும் இந்த நிலைத்தன்மை அடைவதற்கான பல வழிகளை உயிரியல் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டது என்பதை நாம் அங்கீகரிக்க தவறிவிட்டோம் இந்த பூமி 4 5 பில்லியன் வருடங்கள் பழமையானது 65 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு உயிரினங்கள் தோன்றின 5 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு மனிதன் தோன்றினான் ஆக 4 5 பில்லியன் வருடங்களாக பரிணாம வளர்ச்சி மூலம் உயிர்கள் உருவானது காலப்போக்கில் உயிரியல் நிலைத்தன்மைக்கு பல வழிகளை கண்டுபிடித்தது உயிரினங்கள் பரிமாண வளர்ச்சி அடைந்தது பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் அது இயற்கையோடு நல்லிணக்கத்துடன் வாழ்ந்தது ஆதலால் நிலைத் தன்மையான வாழ்க்கைக்கு நாம் உயிரியல் கூறும் வழிகளை பின்பற்றினாலே போதுமானது நிலைத்தன்மை நமக்கு பெரிய சவாலாக உள்ளது அதற்கான வழிமுறைகளை நாம் உயிரியலிடமிருந்து எடுக்கலாம் இங்கே 3 வீடியோக்கள் உள்ளன அவற்றை பார்க்கவும் அத்துடன் ஒரு பிடிஎப் பைல் உள்ளது ஒவ்வொரு விரிவுரையின் இறுதியிலும் இதுபோன்று வீடியோக்கள் மற்றும் பிடிஎப் பைல் வழங்கப்படும் அதை படிக்கவும் இந்த மூன்று வீடியோக்களில் முதலாவது வீடியோ உயிரியல் கொள்கையை கொண்டு வடிவமைப்பை பற்றி பேசுகிறது இது தான் பயோ மிமிகிரி அதாவது உயிரியல் அம்சங்களை பிரதிபலிக்குமாறு வடிவமைத்தல் அடுத்தது பயோ மிமிகிரி மூலம் நிலைத்தன்மை அடைவது எப்படி என்று ஜேஎய்னி பெனிஸ் விளக்கும் வீடியோ மூன்று நிமிடங்கள் இருக்கும் மூன்றாவது வீடியோ சற்று பழைய வீடியோ இருப்பினும் நமது பாடத்திற்கு மிகவும் பொருத்தமானதே ஜேஎய்னி பெனிஸ் தனது வீடியோவில் பல உதாரணங்களை பற்றி பேசுகிறார் அதில் திமிங்கலத்தை பற்றி கூறும் பொழுது அதன் உடலின் மேற்பரப்பில் பாக்டீரியாக்களால் உயிர்வாழ முடியாது என்கிறார் இதை நாம் சிந்திக்க வேண்டும் இதே போன்று ஒரு மேற்பரப்பு அதாவது பாக்டீரியாவால் வாழ முடியாத மேற்பரப்பு நம்மிடம் இருக்குமேயானால் நோய் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் இதேபோல் ஒரு மேற்பரப்பை சிறிய அளவில் நம்மால் உருவாக்க முடியும் என்றால் மருத்துவமனையில் நோய் தொற்று என்பது முற்றிலுமாக நீக்கப்படும் சரி தானே எனவே இதன் தாக்கம் மிகப்பெரியது இதேபோல வண்டுகள் காற்றிலுள்ள ஈரப்பதத்தை கொண்டு தனது தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்கிறது காற்றிலிருந்து ஈரப்பதத்தை உறிஞ்சும் விதமாக வண்டுகளின் உடலமைப்பு அமைந்துள்ளது இந்த வண்டுகள் மிகவும் வறண்ட பகுதிகளில் வாழும் உறிஞ்சப்பட்ட நீரானது நேராக வண்டின் வாய்க்கு சென்றடையும் இதேபோன்ற ஒரு அமைப்பைக் கொண்டு நாமும் காற்றிலிருந்து நீரை எடுக்க முடிந்தால் இதனை கொண்டு தண்ணீர் பற்றாக்குறையை நம்மால் ஓரளவு சமாளிக்க முடியும் முக்கியமாக சென்னையில் காற்றின் ஈரப்பதம் மிகவும் அதிகமாக இருப்பதால் இதை செயல் படுத்தலாம் இந்த ஆய்வை சில நிறுவனங்கள் மேற்கொண்டு நடைமுறைபடுத்தி வருகின்றனர் இதைப் பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இது தொடர்பான வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டை கூறுகிறேன் சூரியனில் இருந்து சக்தி எடுப்பதற்கு நாம் வேதிப் பொருளால் ஆன சோலார் செல்களை பயன்படுத்துகிறோம் அதன்மீது சூரிய ஒளி பட்டவுடன் எலக்ட்ரான் பிரிந்து செல்லும் இதன் காரணமாகவே நமக்கு மின்சாரம் கிடைக்கிறது ஒளிச்சேர்க்கை என்பதும் இது போன்ற ஒரு செயல் தான் சொல்லப்போனால் இதைவிட திறமையான செயல் இயற்கையில் நடக்கும் இந்த ஒளிச்சேர்க்கையை கண்டு மனிதன் ஈர்க்கப்பட்டு அதன் மூலமாகவே இந்த சோலார் செல்கள் உருவாகின இதில் நாம் வெற்றி கண்டிருந்தாலும் அதை இன்னும் திறமையாக வேலை செய்வதற்கு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இதனடிப்படையில் இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளம் உள்ளன இயற்கை நமக்கு பல யோசனைகள் தருகிறது ஒரு செயலை பலவிதமாக செய்வதற்கான சிந்தனைகளும் தருகின்றது இந்த மூன்று வீடியோக்கள் இதனைப் பற்றிய பல தகவல்களை உங்களுக்கு தரும் உயிரியல் படிப்பதற்கான இரண்டாவது காரணம் என்னவென்றால் நாம் அதாவது மனிதனே ஒரு உயிரியல் உருவாக்கம் உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கிய மாக இருப்பதையே நாம் விரும்புவோம் நோயற்ற வாழ்வும் மன அமைதியும் நாம் விரும்புவது இதை நம்மால் பெற முடியுமா உயிரியலை புரிந்து கொள்வதன் மூலம் கண்டிப்பாக முடியும் சாதாரண உடல் பருமனைக் கூட நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை மக்கள் ஏன் உடல் பருமன் அடைகிறார்கள் இது வெறும் கலோரி கணக்கிடும் நிலை அல்ல இதன் புரிதல் இருந்தால் இப்பொழுது உடல் பருமனை குறைப்பதற்கு படும் அனைத்து கஷ்டங்களும் இல்லாமல் நாம் உடல் பருமனை குணமாக்கி விடலாம் முன்பு கூறிய மூன்று வீடியோக்கள் போலவே இங்கு இரண்டு வீடியோக்கள் உள்ளன இதைப் பார்ப்பது சிறந்தது இதில் முதல் வீடியோ பேராசிரியர் ஷீலா நியைரண்பெர்கு டெட் டாக்கில் 2011ம் ஆண்டு பேசியது இதற்கான லிங்க் பிடிஎஃப் இல் உள்ளது இந்த வீடியோ செயற்கை விழித்திரையை பற்றியது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது எப்படி பெரிய பிரச்சனைகளையும் சவால்களையும் உங்கள் துறையில் உள்ள அம்சங்களை கொண்டு கடந்து வருகிறோம் என்பதை நீங்கள் உணர முடியும் விழித்திரை சேதம் அடைந்த பொழுதிலும் மக்களால் செயற்கை விழித்திரையை கொண்டு எப்படி காணமுடியும் என்பது இங்கே கூறப்பட்டுள்ளது இதில் நாம் பெரிய வெற்றியும் கண்டுள்ளோம் இது 2011 இல் எடுக்கப்பட்ட வீடியோ இதன்பிறகு பல முன்னேற்றங்கள் நடந்திருந்தாலும் அடிப்படை கருத்து ஒன்றுதான் நீங்கள் எந்த துறை சார்த்த பொறியாளர் ஆக இருந்தாலும் சரி கணினி மின் இயந்திரம் பொருள் இதர பொறியியல் துறைகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் துறையில் உள்ள அம்சங்களை கொண்டு இது போன்று பல சவால்களை பிரச்சனைகளை அணுகி அதற்கு தக்க விடையை கண்டுபிடிக்கலாம் அடுத்த வீடியோ மூளை கணினி இணைப்பை பற்றியது இரு கைகளிலும் கால்களிலும் வாதம் ஏற்பட்ட ஒருவர் மறுபடியும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் பற்றி பேசுகிறது மூளையில் உள்ள மின் தூண்டல் மூலம் இது சாத்தியம் இதில் பல முன்னேற்றங்களும் நடந்துள்ளது இந்த சிகிச்சையின் மூலம் உலக கோப்பை கால்பந்து போட்டியில் கைகால் வாதம் ஏற்பட்ட ஒருவர் கால்பந்தை எட்டி உதைக்கும் காட்சி இந்த வீடியோவில் உள்ளது இந்த வீடியோவில் கூறப்பட்டிருக்கும் தீர்வுகளுக்கு உங்கள் துறை எவ்வாறு உதவியாக இருந்திருக்கிறது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் இதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் உயிரியல் துறைக்கு தொடர்பில்லாத பிற துறை சார்ந்தவர்களாலேயே இது சாத்தியமானது இதுபோன்று பல பிரச்சினைகள் மற்றும் சவால்களுக்கான தீர்வை பிற துறையினர் தரவேண்டும் என்ற நோக்கத்திலேயே இந்த பாடம் வகுக்கப்பட்டது உயிரியல் படிப்பதற்கான மூன்றாவது நோக்கம் என்னவென்றால் உயிரியல் என்று ஒன்று உள்ளது அதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது தான் அறிவார்ந்த பார்வை இதை பலர் புரிந்து கொள்வதில்லை இதை சார்ந்து இருபவர்களால் மட்டும் தான் இதை உணர முடியும் அனுபவம் கூடக் கூட இது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிவீர்கள் இதன் முக்கியத்துவம் சில வருடங்களுக்குப் பிறகு அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு கூட இருக்கலாம் நாம் கற்கும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதன் பலன் உடனடியாக இருக்கும் பட்சத்திலேயே அதை நாம் பாராட்டுகிறோம் ஆனால் பல நேரங்களில் அதன் பலனை உடனடியாக காணமுடியாது அதற்கு சில வருடங்கள் ஆகலாம் இருப்பினும் அதை நாம் கற்க வேண்டும் ஏனென்றால் இதற்கான பலன் வரும் காலங்களில் கிடைக்கப் பெறலாம் இதுபோன்ற ஒரு செயல்தான் மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் இல் நடந்தது கிரிகர் மெண்டல் எனும் ஒரு துறவியால் இது கண்டுபிடிக்கப்பட்டது அவர் தாவரங்களைப் பற்றி படிக்கும் பொழுது மரபியல் என்னும் துறையை கண்டுபிடித்தார் இதைக் கொண்டுதான் மனிதர்களுக்கு தங்கள் பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டி இடம் உள்ள மரபு தொடர்பை அறிந்தோம் இன்று அதாவது மெண்டலியன் ஜெனிடிக்ஸ் கண்டுபிடித்து ஒரு நூற்றாண்டிற்குப் பிறகு இதன் முக்கியத்துவம் மிகவும் அதிகமாகி விட்டது இதைக் கொண்டே ஒரு குழந்தைக்கு என்னென்ன நோய்கள் வரும் என்பதை நம்மால் யூகிக்க முடியும் இதற்கு மற்றொரு உதாரணம் மின்சாரம் மின்சாரத்தை கண்டுபிடித்தவுடன் அதன் பலன்கள் உடனடியாக காணப்படவில்லை இருப்பினும் அதை கண்டுபிடித்தவர்கள் இதன் பலன் இப்பொழுது இல்லை என்றாலும் வரும் காலங்களில் இது பயன்படும் என்று நம்பினார்கள் இன்று மின்சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது இதனடிப்படையில் உயிரியல் படித்து புரிந்து கொள்வதன் மூலம் எதிர்காலத்தில் பல முக்கிய பங்களிப்புகள் ஏற்படலாம் என்று கருதப்படுகிறது இதைக்கொண்டு வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு நிலையான வாழ்க்கை அமைக்கலாம் இதை சற்று ஆழமாக பார்க்கலாம் நான் பொதுவாக இந்தப் பாடம் நடத்தும் பொழுது இந்தக் கேள்வியை என் பொறியியல் மாணவர்களிடம் கேட்பேன் உங்களுடைய 12ஆம் வகுப்பில் யாரெல்லாம் உயிரியல் பாடம் படித்தீர்கள் தோராயமாக 5 லிருந்து 10 க்கு கீழே உள்ள மாணவர்கள் மட்டுமே உயிரியல் படித்திருப்பார்கள் இதேபோல் அனைத்து பொறியியல் துறையிலும் கணக்கெடுத்தால் 95 லிருந்து 98 சதவிகிதம் பேர் உயிரியல் படித்திருக்க மாட்டார்கள் இதற்கு காரணம் என்னவென்றால் பொறியியல் நுழைவுத் தேர்வில் கணிதம் இயற்பியல் வேதியியல் போன்ற பாட அறிவு மட்டுமே சோதிக்கப்படுகிறது இதில் உயிரியல் அடங்காது இதனாலேயே மாணவர்கள் உயிரியல் பாடத்திற்கு முக்கியத்துவம் தருவதில்லை இது மட்டும் இல்லாமல் இதற்கு சமூக காரணமும் உண்டு சில கட்டுப்படுத்தபட்ட மாணவர்கள் சில துறைகளை மட்டும் விரும்புவர்கள் அவர்களின் விருப்பத்தில் உயிரியல் இருக்காது பலருக்கு கணிதம் மிகவும் பிடிக்கும் கணிதத்திறன் குறைவாக இருந்தாலும் சிலருக்கு கணிதம் மிகவும் பிடிக்கும் எண்கணிதம் எப்படி பயன்படும் என்பதை சற்று சிந்திப்போம் உங்களுடைய முதல் வகுப்பில் அல்லது இரண்டாவது வகுப்பில் எண்களை படித்திருப்பீர்கள் இந்த எண்கள் மனிதர்களுக்கு தொடர்புடைய பல பொருட்களை குறிக்கும் அதாவது பணம் நேரம் பரப்பளவு கொள்ளளவு போன்றவை இந்த எண்களைக் கொண்டு நீங்கள் கூட்டலாம் கழிக்கலாம் பெருக்கலாம் வகுக்கலாம் இதேபோல் ஒரு எண்தொகுப்பு இருந்தால் அதை ஏறுவரிசை ஆக்கலாம் இறங்குவரிசை ஆக்கலாம் அந்த தொகுப்பிற்கு ஒரு எல் சி எம் எச் சி எப் இருக்கலாம் இது அனைத்தும் நமக்கு உபயோகமாக இருக்கிறது உதாரணத்திற்கு 5 மற்றும் 4 ஆப்பிள்களை கூட்டினால் மொத்தம் ஒன்பது ஆப்பிள்கள் கிடைக்கும் இதேபோல் என்னிடம் நூறு ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்னிடம் இருந்து ஒருவர் 25 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் இதனால் என்னிடம் மீதமிருப்பது 75 ரூபாய் இதுதான் கழித்தல் இதேபோல்தான் பெருக்கலும் வகுத்தலும் இது அனைத்தும் நமக்கு உபயோகமாக உள்ளது ஆனால் நம்முடைய ஆறாவது அல்லது ஏழாவது வகுப்பில் படித்த சைன் அல்லது லாக் ஃபங்ஷன் பற்றி சிந்திக்கும் பொழுது வாழ்க்கைக்கு இது எந்த அளவு பயன்படும் என்பது பற்றி பல சந்தேகங்கள் எழத் தொடங்குகிறது இதேபோல் எரர் ஃபங்ஷன் என்றால் என்ன அல்லது பெஷல் ஃபங்ஷன் Bessel's function என்றால் என்ன இதுவும் கணிதம் தான் இது பொறியியல் படிப்பில் மிகவும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று எண்கணிதம் அதாவது கூட்டல் பெருக்கல் வகுத்தல் இவை அனைத்தும் நமக்கு மிகவும் சுலபமாக இருக்கிறது இதற்குக் காரணம் என்னவெனில் இதை நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிறோம் திரும்பத் திரும்ப இதை பயன்படுத்துகிறோம் இதுதான் காரணம் வேறொன்றுமில்லை இதேபோல்தான் எரர் மற்றும் பெஷல் ஃபங்ஷன் Bessel's function முதல் முறையில் அதைப்பற்றி கேள்விப்படும் பொழுது அதை நினைவில் மட்டும் வைத்துக்கொள்ள முற்படுவோம் பிறகு அதை திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அது நம்மில் ஒரு பகுதியாக மாறுகிறது கணிதத்தில் ஆர்வம் உடையவர்களுக்கு இதோ பெஷல் ஃபங்ஷன் Bessel's function இதுதான் பெஷல் ஃபங்ஷன் Bessel's function பெஷல் ஃபங்ஷனில் Bessel's function பல வகைகள் உண்டு அவைகள் அனைத்தும் பொறியியல் படிப்பின் பல அம்சங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறது என் கணிதம் எவ்வாறு திரும்பத் திரும்ப பயன்படுத்தியதால் சுலபமாக ஆகியதோ அதேபோல்தான் உயிரியலும் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் என்று பிரித்துப்பார்க்க அவசியமில்லை உங்களுக்கு கணிதம் மிகவும் பிடிக்கும் என்றால் அதைக்கொண்டே உயிரியல் மற்றும் உயிரியல் சார்ந்த படிப்புகளுக்கு பங்களிக்கலாம் ஏனென்றால் அதிலும் கணிதம் இடம்பெறுகிறது இப்பொழுது இயற்பியலுக்கு செல்லலாம் நாம் இயற்பியல் எப்படி கற்றோம் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை கவனிப்பதன் மூலம் அதாவது மரத்திலிருந்து ஆப்பிள் விழுவது ஒரு பொருள் குறிப்பிட்ட வேகத்தில் நகர்வது சார்ஜ்டு பார்ட்டிகில்ஸ் மற்றும் மின்காந்த புலத்தின் செயல்கள் மேலும் பல இதற்கு ஏதேனும் விதிகள் உள்ளதா என்றால் ஆம் உள்ளது இந்த விதிகள் பெரும்பாலும் உலகளாவிய தன்மை உடையது ஆனால் உயிரியலில் இந்த விதிகள் உலகளாவிய தன்மையுடன் இருக்காது இதற்கு காரணம் முழுமையற்ற தகவல் மற்றும் நமது புரிதல் மிகவும் அடிப்படையாக இருக்கிறது நாம் பேசும் இந்த தருணத்தில் கூட இது மாறிக்கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே தான் இருக்கும் இந்த பாடத்தை எளிதாக புரிந்து கொள்வதற்காக சிறிய தொகுப்புகளாக வழங்குவோம் இதனால் நாங்கள் என்ன நினைத்தோம் என்றால் உயிரியலில் இருந்து சில அம்சங்களை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் சில அடிப்படைத் தகவல்கள் அதாவது உயிர்கள் எப்படி உருவானது அதன் பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது இதுபோன்ற இந்த காலகட்டத்திற்கு தொடர்புடைய சில தகவல்களையும் நாம் பார்ப்போம் இதனுடன் சேர்த்து உயிரியலின் அடிப்படைகள் அதாவது உயிரணுக்கள் பற்றியும் அது ஒன்றுடன் ஒன்று எப்படி செயலாற்றுகிறது என்பதையும் பார்ப்போம் மரபியலின் அடிப்படையில் நோய்களை எவ்வாறு கண்டறிதல் என்பதையும் டிஎன்ஏ ஆர்என்ஏ வின் அம்சங்களையும் பார்ப்போம் இதை ஒரு 10 மணிநேர தொகுப்பாக நாம் காண்போம் இந்த பாடம் உங்களுக்கு பிடித்தவாறு அமைந்திருக்கிறது என்று எண்ணுகிறோம் நானும் மதுலிகாவும் சேர்ந்து இந்த பாடத்தை எடுப்போம்